உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு பேரா முகேஷ் டோப்லே உயிரித்தொழில்நுட்பவியல் துறை இந்தியத் தொழில்நுட்பநிறுவனம் மெட்ராஸ் விரிவுரை - 24 X2 டெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம் உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் என்கிற சோதனை தலைப்பில் தொடருவோம் இது மிக முக்கியமான சோதனை இது கிட்டத்தட்ட பைனோமியல் வகை சோதனை போன்றது தோல்வி வெற்றி ஆம் இல்லை மற்றும் பல மாதிரி மற்றும் முழுமைத்தொகுதியைப் பார்ப்பதற்கு நாம் இதைப் பயன்படுத்தலாம் நம்மிடம் s2 இன் மாதிரி மாறுபாட்டு அளவை மற்றும் இன் முழுமைத்தொகுதி மாறுபாட்டு அளவை உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் முழுமைத்தொகுதி மாறுபாட்டு அளவை என்ற இன்மை கருதுகோளை சோதிக்க நாம் இதைப் பயன்படுத்தலாம் அதாவது மாதிரி ஒரே முழுமைத்தொகுதியிடமிருந்து வந்ததா என்பதை நாம் கூற விரும்புகிறோம் நம்மிடம் x1 முதல் xn வரையான மாதிரிகளின் ஒரு தொகுப்பு இருக்கும்போது நாம் ஒரு சராசரி மற்றும் ஒரு மாறுபாட்டு அளவையைக் கணக்கிடுகிறோம் அது s2 என்றழைக்கப்படும் பின்னர் அசலான முழுமைத்தொகுதி மாறுபாட்டு அளவை என்பது பின்னர் நாம் சோதனை புள்ளிவிவரம் எனப்படும் ஒன்றை இதற்காக கணக்கிடுகிறோம்

இங்கே கட்டின்மை கூறுகள் n 1 ஆக இருக்கும் எனவே s2 என்பது மாதிரியின் மாறுபாட்டு அளவையாக இருக்கும் என்பது முழுமைத்தொகுதியின் மாறுபாட்டு அளவையாக இருக்கும் மற்றும் அதே முழுமைத்தொகுதியிலிருந்து மாதிரியானது வருகிறதா என்று பார்க்க நாம் முயற்சிக்கிறோம் இதர அட்டவணைகளைப் போலவே மற்றொரு அட்டவணையும் உள்ளது எனவே அட்டவணை யை நாம் கணக்கிடலாம் பின்னர் சோதனை புள்ளிவிவரத்தை அட்டவணை மதிப்புடன் ஒப்பிடுவதன் அடிப்படையில் இன்மை கருதுகோளை நிராகரிக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம் பொருத்துதலின் செம்மைத்தன்மையைச் சோதிக்க நாம் இதைப் பயன்படுத்தலாம் அதாவது நீங்கள் எதையாவது எதிர்பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எதையாவது பெறுகிறீர்கள் எனவே வெளிப்படையாக பெறப்பட்டவை நீங்கள் எதிர்பார்த்ததிலிருந்து வேறுபட்டதா அல்லது பெறப்பட்டவை எதிர்பார்த்ததற்கு சமமானதா சோதனை புள்ளிவிவரம் இப்படி இருக்கும் K மதிப்புகள் மீதான சுருக்கம் எனவே இங்கே இன்மை கருதுகோள் என்பது பெறப்பட்டவை எதிர்பார்க்கப்பட்டவை மற்றும் மாற்று கருதுகோள் என்பது பெறப்படுபவை எதிர்பார்க்கப்பட்டவைக்குச் சமமாக இருக்காது மீண்டும் நாம் கட்டின்மை கூறுகளைப் பார்க்கிறோம் அது K 1 ஆக இருக்கும் அது மொத்த தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை மற்றும் சோதனை புள்ளிவிவரம் அட்டவணை அல்லது தீர்மான எல்லை மதிப்பு என்றால் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் பின்னர் நாம் சார்பற்றத்தன்மையைப் பார்ப்பதற்கும் இதைப் பயன்படுத்தலாம் அதாவது நாம் சில சோதனைகளை ஒரு இயந்திரத்தில் செய்கிறோம் மற்றும் நாம் சில சோதனைகளை மற்றொரு இயந்திரத்தில் செய்கிறோம் எனவே நாம் பெறும் முடிவுகள் அவை இயந்திரத்துடன் தொடர்புடையவையாக இருந்தன அல்லது அவை இயந்திரத்திலிருந்து சார்பற்றவையாக இருந்தன உதாரணமாக இது நிறைய நடக்கும் எப்போதென்று சொல்வதானால் நாம் HPLC போன்ற சில பகுப்பாய்வு வேலைகளைச் செய்யும்போது என்னிடம் 2 HPLC உள்ளன HPLC 1 மற்றும் HPLC 2 நான் HPLC 1இல் சில முடிவுகளைப் பெறுகிறேன் நான் HPLC 2இல் சில முடிவுகளைப் பெறுகிறேன் நான் இப்போது முடிவுகள் இயந்திரத்திலிருந்து சார்பற்றவையாக இருக்கிறதா அல்லது முடிவுகள் இயந்திரத்தை சார்ந்து இருக்கிறதா என்பதை பார்க்க விரும்புகிறேன் இது மருத்துவ பரிசோதனைகளில் மிக முக்கிய வகையான அறிவு எனவே இந்த சோதனை சார்பற்றத்தன்மைக்கானது மீண்டும் இங்கே சோதனை புள்ளிவிவரம் இவ்வாறு இருக்கும் எனவே இங்கே இன்மை கருதுகோள் என்னவாக இருக்கும் 2 தீர்மானமான மாறிகள் சார்பற்றவை 2 மாறிகளும் ஒன்றையோன்று சாராதது அல்லது மாற்று கருதுகோளானது 2 மாறிகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையது எனவே சோதனை புள்ளிவிவரம் Oi Ei ஆக இருக்கும் எடுத்துக்காட்டாக நாம் இந்த வினாவினை எடுத்துக்கொள்கிறோம் நம்மிடம் 2 இயந்திரங்கள் உள்ளன ஒவ்வொரு இயந்திரமும் 3 தரங்களைக் கொண்ட தயாரிப்புகளை உருவாக்குகின்றன A B C ஆகியவை தரங்கள் இயந்திரம் 1 இயந்திரம் 2 இவை பெறப்பட்ட மதிப்புகள் 3 9 8 அதாவது இயந்திரம் 1 தரம் Aஇல் 3 தரம் Bஇல் 9 மற்றும் தரம் Cஇல் 8 ஐ உருவாக்குகிறது அதேசமயம் இயந்திரம் 1 இலிருந்து நாம் எதிர்பார்த்தது 4 8 8 இதேபோல் இயந்திரம் 2 இல் நாம் பெற்றது 7 11 12 அதேசமயம் நாம் எதிர்பார்த்தது 6 12 12 இன்மை கருதுகோள் என்பது அது உருவாக்கும் தரங்கள் அவை சோதிக்கப்பட்ட இயந்திரத்திலிருந்து சார்பற்றவையாக இருக்கும் அல்லது மாற்று கருதுகோள் என்பது இரண்டு மாறிகள் அதாவது தரங்கள் மற்றும் இயந்திரங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக இருக்கும் எனவே நாம் இந்த சோதனை புள்ளிவிவரத்தைச் செய்கிறோம்

எக்செல் இல் இதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இதை நாம் எக்செல்லில் செய்வோம் இது மிகவும் எளிது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லா தரவையும் வைக்கிறீர்கள் பின்னர் இது பெறப்பட்டவை 3 9 8 எனக் கூறப்படுகிறது அதற்கேற்ப நம்மிடம் 4 8 8 உள்ளன பின்னர் நம்மிடம் 7 11 12 உள்ளன பின்னர் அதற்கேற்ப நம்மிடம் 6 12 12 உள்ளன இது பெறப்பட்டவை இது எதிர்பார்க்கப்பட்டவை நாம் என்ன செய்ய வேண்டும் பெறப்பட்டவை கழித்தல் எதிர்பார்க்கப்பட்டவை வர்க்கமெடுக்கவும் எதிர்பார்க்கப்பட்டவையால் வகுக்கவும் எனவே இது இரண்டாவது நிரல்வரிசையில் இருக்கும் இது கழித்தல் இது வர்க்கம் எதிர்பார்க்கப்பட்டவையால் வகுப்பதற்குச் சமம் உங்களுக்குப் புரிகிறதா Oi Ei 3 - 4 என்பது 12 வகுத்தல் எதிர்பார்க்கப்பட்டவை 1 4 அதாவது 0 எல்லா தரவிற்கும் நாம் அதையே செய்கிறோம்பின்னர் நாம் அவற்றை கூட்டுகிறோம் சுருக்கம் 0 625 என வருகிறது எனவே பின்வரும் சுருக்கம் 0 625 என வருகிறது இப்போது நாம் அட்டவணைக்குச் செல்வோம் உங்களது t z F மற்றும் பலவற்றிற்கான அட்டவணையைப் போலவே தீர்மான எல்லை மதிப்புக்கு ஒரு அட்டவணை உள்ளது எனவே நாம் இதைப் பார்ப்போம் இதற்கு இருமுனை ஆல்பா மற்றும் ஒருமுனை ஆல்பா கிடைத்துள்ளன என்று சொல்வதாகக் கொள்வோம் நீங்கள் இங்கே ஒருமுனை ஆல்பாவைப் பார்க்கிறீர்கள் என்றால் எத்தனை சோதனைகள் உள்ளன மொத்தம் மன்னிக்கவும் எத்தனை நம்மிடம் 3 தரங்கள் இருப்பதாகச் சொல்கிறோம் எனவே கட்டின்மை கூறுகள் அளவு 2 நம்மிடம் 2 இயந்திரங்கள் உள்ளன எனவே கட்டின்மை கூறுகள் 1 எனவே 2 1 என்பது 2 எனவே இந்த நிகழ்வில் கட்டின்மை கூறுகளின் 2 கட்டின்மை கூறுகள் அளவு 2 ஆகும் பின்னர் நாம் ஒருமுனை 95 ஐப் பார்க்கப் போகிறோம் எனவே நீங்கள் அதை இங்கே 5 99 ஆகப் பெறுவீர்கள் அட்டவணை மதிப்பு 5 99 எனவே சோதனை புள்ளிவிவரம் 0 625 ஆகும் எனவே இன்மை கருதுகோள் செல்லுபடியாகும் அது என்ன தரங்கள் அது தயாரிக்கும் இயந்திரத்திலிருந்து சார்பற்றவையாக இருக்கும் இது ஒரு மிக முக்கியமான ஆய்வு மருத்துவ பரிசோதனைகளில் நான் கூறியது போல் மாதிரிகள் வெவ்வேறு HPLC களில் மற்றும் வெவ்வேறு இடங்களிலிருந்து பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன எனவே முடிவுகள் சார்பற்றைவையா என்பதை அறிய விரும்புகிறேன் அல்லது ஒரு குறிப்பிட்ட HPLC யில் நீங்கள் முயற்சித்தால் முடிவுகளின் ஒரு தொகுப்பு கிடைக்கும் அந்த வகையில் இது ஒருவர் உண்மையில் செய்ய வேண்டிய மிகவும் பயனுள்ள வகை சோதனையாகும் எனவே இந்த அட்டவணை பற்றிதான் நான் பேசினேன் எனவே நம்மிடம் இருமுனைக்கு உங்களிடம் இங்கே இருக்கிறது ஒருமுனைக்கு உங்களிடம் இங்கே இருக்கிறது எனவே ஒருமுனை 95 இங்கே உள்ளது இருமுனை 95 இங்கே உள்ளது a என்பது கீழ் எல்லைகளைக் குறிக்கிறது மற்றும் b என்பது மேல் எல்லைகளைக் குறிக்கிறது மற்றும் இது கட்டின்மை கூறுகள் இந்த அட்டவணையை வெவ்வேறு அளவிலான கட்டின்மை கூறுகளுக்கு நாம் பயன்படுத்த முடியும் மற்றும் ஒருமுனை 95 அல்லது இருமுனை 95 ஐப் பொறுத்து தொடர்புடைய நிரல்வரிசைகளை நாம் இங்கே பயன்படுத்துகிறோம் குறிப்பாக நீங்கள் 2 வகைகளை மட்டுமே பயன்படுத்தும் போது யேட்ஸ் திருத்தம் என்று ஒன்று உள்ளது நீங்கள் அதைச் செய்ய வேண்டும் குறிப்பாக நீங்கள் 22 வகை தரவைக் கொண்டிருக்கும்போது அதாவது என்னிடம் ஆண் பெண் வெற்றி தோல்வி உள்ளன எனவே ஆண் பெண் நிரல்வரிசையில் இருக்கலாம் வெற்றி தோல்வி நிரைவரிசையில் இருக்கலாம் அது 22 நேர்வு பட்டியல் என்று அழைக்கப்படுகிறது இதுபோன்ற நிலைமைகளில் பரவல் மிகவும் தொடர்ச்சியாக இருப்பதால் யேட்ஸ் திருத்தம் போன்ற ஏதாவதை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது அதேசமயம் நம்மிடம் 2 க்கு 2 மட்டுமே இருக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு முழு எண் போன்றது அது கிட்டத்தட்ட ஒரு பைனரி போன்றது நீங்கள் அறிந்த ஆண் பெண் வெற்றி தோல்வி இல்லை ஆம் வகையான விஷயங்கள் எனவே நாம் செய்வது என்னவென்றால் நாம் E - O இன் முழுமையான மதிப்பை எடுத்துக்கொள்கிறோம் அதாவது எதிர்பார்க்கப்பட்டவை பெறப்பட்டவை அதை 0 5 ஆல் கழிக்கவும் இது மிகவும் எளிது ஆனால் அதைக் கழிக்கும்போது அது 0 ஐ விடக் குறைவாக இருந்தால் நீங்கள் அதை 0 ஆக மட்டுமே எடுத்துக்கொள்வீர்கள் மறந்துவிடாதீர்கள் அது E 1 அல்லது O - Eஆக இருந்தாலும் நாம் முழுமதிப்பை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து 0 5 ஐக் கழித்து பின்னர் கணக்கீட்டைச் செய்து பின்னர் மேலே செல்லுங்கள் உண்மையில் அதவே சரிசெய்யப்பட்டதாக இருக்கும் மற்றும் நீங்கள் அதனை வர்க்கமெடுத்து பின்னர் E O ÷E ஆல் வகுத்தல் செய்யுங்கள மற்றும் அவ்வாறே உண்மையில் சரிதானே நாம் ஒரு வினாவினைப் பார்ப்போம் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நாம் E O இன் முழுமையான மதிப்பிலிருந்து 0 5 ஐக் கழிக்கிறோம் 40 அறியப்பட்ட இறப்பு உள்ள ஒரு நோயைப் பற்றிய ஒரு வினாவினைப் பார்ப்போம் யாராவது அந்த நோயைப் பெற்றால் அவர்கள் இறப்பதற்கான நிகழ்தகவு 40 என்று அவர்களுக்குத் தெரியும் இப்போது 17 நோயாளிகளுக்கு ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது 3 பேர் மட்டுமே இறக்கின்றனர் எனவே மருந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் கூற முடியுமா அதாவது நான் பொதுவாக யாருக்கேனும் நோய் வந்தால் அவர்களில் 40 பேர் இறந்துவிடுவார்கள் 17 நோயாளிகளுக்கு ஒரு புதிய மருந்து வழங்கப்பட்டது 3 பேர் மட்டுமே இறந்தனர் எனவே இந்த மருந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியுமா இங்கே இது கிட்டத்தட்ட 22 தரவு போன்றது சரிதானே நம்மிடம் உயிரோடு இருப்பவர்கள் உள்ளனர் இறந்தவர்கள் உள்ளனர் எனவே 17 பேர்கள் 17 பேர்களில் 40 பேர் இறந்துவிடுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அதாவது 17இல் 0 4 இறக்கவேண்டும் 6 8 எனவே எத்தனை பேர் உயிருடன் இருப்பார்கள் 17 6 8 அதாவது 10 ஆனால் நம்மிடம் உள்ள பெறப்பட்டவையில் 3 பேர் இறந்தனர் 14 பேர் உயிருடன் இருக்கிறார்கள் எதிர்பார்க்கப்பட்டவை என்பது 17 0 4 6 8 இறக்க வேண்டும் 10 2 உயிருடன் இருக்க வேண்டும் எனவே E O 3 8 எனவே E O உண்மையில் உங்களுக்கு எதிர்மறையாகக்கூட கிடைக்கலாம் நாம் அதை 3 8 ஆக வைத்திருப்பது ஒரு பொருட்டல்ல மற்றும் எனவே இங்கே ஒரு திருத்தம் செய்கிறோம் 0 5 ஐக் கழிக்கவும் 0 5 ஐக் கழிக்கவும் பின்னர் நீங்கள் அதை வர்க்கமெடுக்கவும் பின்னர் வகுக்கவும் நீங்கள் அதை வர்க்கமெடுக்கவும் நீங்கள் 10 ஐப் பெறுவீர்கள் 5 ஐ நீங்கள் கழிக்கவும் அது 3 3 என வரும் 3 3இன் வர்க்கம் என்பது 10 89 இங்கும் அதேதான் 3 32 என்பது 10 89 எனவே 10 89 ÷ எதிர்பார்க்கப்பட்டவை 10 89 ÷ எதிர்பார்க்கப்பட்டவை எனவே நமக்கு 2 67 கிடைக்கிறது எனவேகட்டின்மை கூறுகள் 1க்கு 95 நாங்கள் இங்கே 3 84ஐப் பார்க்கிறோம் அதுவே உங்கள் கை வர்க்க மதிப்பு இன்மை கருதுகோளை நம்மால் நிராகரிக்க முடியாது உங்களுக்கு புரிகிறதா இன்மை கருதுகோளை நம்மால் நிராகரிக்க முடியாது ஏனெனில் நீங்கள் பெறும் 3 84 என்பது அட்டவணை உங்கள் புள்ளிவிவரம் சோதனை புள்ளிவிவரம் என்பது 2 67 ஆகும் எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது எனவே உண்மையில் இந்த முடிவுகளிலிருந்து மருந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று முடிவு செய்ய முடியாது எக்செல் அல்லது கிராப்பேட் பயன்படுத்தியும் இதே கணக்கீட்டை நாம் செய்யலாம் சரிதானே நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாம் இதனை எக்செல் மூலமாகவும் அல்லது கிராப்பேட் மூலமாகவும் செய்யலாம் நாம் முதலில் அதை எக்செல்லில் செய்ய முயற்சிப்போம் எனவே இங்கே 6 8 ஐ எதிர்பார்க்கிறோம் அதேசமயம் 10 2 க்கு ஒரு சிக்கல் இருந்தது பின்னர் 10 2 ஐ எதிர்பார்க்கிறோம் எனவே பெறப்பட்டவை 3 பெறப்பட்டவை 14 எனவே இது எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பர்க்கப்பட்டவை நாம் எதிர்பார்த்தது 6 8 மற்றும் 10 2 உயிருடன் உள்ளவர்கள் அதேசமயம் இது பெறப்பட்டவை நாம் இதனால் இதைச் செய்ய முடியுமா நம்மிடம் இங்கே சோதனை உள்ளது எனவே இந்த வீச்சை நாம் தருகிறோம் இந்த வீச்சை நாம் தருகிறோம் எனவே இதையும் இதையும் நீங்கள் கொடுத்தால் இது உங்களுக்கு 0 015 ஐ வழங்குகிறது நாம் அதை இருமுனை 95ஆக எடுத்துக் கொண்டால் அதை 0 05 ஆகப் பெறுவீர்கள் எனவே நாம் அதை 2 மாதிரி மூலமாகவும் செய்ய முடியும் நாம் கிராப்பேட் பயன்படுத்தியும் செய்ய முடியும் இந்த வகை விஷயங்களைப் பயன்படுத்தி நாம் இந்த கணக்கீட்டைச் செய்ய முடியும் எனவே அட்டவணை உங்களுக்குத் தெரியும் பரவல் அட்டவணை எனவே நம்மிடம் இங்கு சோதனை உள்ளது CHITEST இது உங்களுக்கு வீச்சை வழங்குகிறது நாம் உண்மையான வீச்சை எதிர்பார்க்கப்படும் வீச்சைத் தருகிறோம் எனவே இது கணக்கிட்டு உங்களுக்குச் சொல்கிறது இந்த குறிப்பிட்ட சோதனையை நமது கணக்கீடுகளுக்கும் பயன்படுத்த முடியும் இங்கே நாம் சொல்கிறோம் இன்மை கருதுகோளை நம்மால் நிராகரிக்க முடியாது எனவே மருந்தானது மருந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று முடிவு செய்ய முடியாது நாம் வேறொரு வினாவினைப் பார்ப்போம் நிச்சயமாக பைனோமியல் பரவலைப் பயன்படுத்தியும் நாம் அதை செய்ய முடியும் பைனோமியல் பரவல் என்றால் என்ன நம்மிடம் 17 தரவு புள்ளிகள் உள்ளன அவற்றில் 3 இறப்பதைக் காண்கிறோம் எனவே நிகழ்தகவு 0 4 ஆக உள்ளது மேலும் இந்த குறிப்பிட்ட பைனோமியல் பரவலை நாம் செய்ய முடியும் மற்றும் நாம் பைனோம் என்று சொல்ல முடியும் எனவே அவர்களில் 3 பேர் இறக்கின்றனர் அதாவது மொத்த தரவுகள் 17இல் பெறப்படுபவை 3 p என்பது 0 4 ஆகும் பின்னர் நாம் சரியா அல்லது தவறா என்று கூறுகிறோம் நாங்கள் அதை தவறாகக் கொடுத்தால் நீங்கள் 0 34 ஐப் பெறுவீர்கள் நீங்கள் அதை சரியாகக் கொடுத்தால் 3170 4 மன்னிக்கவும் எனவே 40 எனவே நான் இதை 0 4 ஆக செய்து கொண்டேன் மன்னிக்கவும் எனவே இது 0 46 என வருகிறது ஈருறுப்பு பரவல் அல்லது பைனோமியல் பரவலின்படி நம்மால் நிராகரிக்க முடியாது என்று சொல்ல முடியும் அதாவது இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் ஏனெனில் நிகழ்தகவு 0 05 ஆக இருக்கும் ஆனால் நாம் ஐப் பயன்படுத்தி இந்த வகை கணக்கீட்டைச் செய்யும்போது நாம் அட்டவணை மதிப்பை விட மிகச் சிறிய மதிப்பைப் பெறுகிறோம் சோதனை புள்ளிவிவரம் 2 67 என வருகின்றன எனவே முக்கிய விஷயம் என்னவெனில் இங்கு நாம் யேட்ஸ்க்கான ஒரு திருத்தத்தைச் செய்துள்ளோம் நீங்கள் யேட்ஸ் திருத்தம் செய்யாவிட்டால் வெளிப்படையாக சோதனை புள்ளிவிவரம் மிகப் பெரியதாக இருக்கும் ஏனெனில் இங்கே நாம் 0 5 ஐக் கழித்துவிட்டோம் எனவே யேட்ஸ் திருத்தத்தை நான் கழிக்காவிட்டால் சோதனை புள்ளிவிவரம் மிகப் பெரியதாக இருக்கும் பின்னர் அது முக்கியத்துவமிக்கதாக மாறக்கூடும் எனவே கேள்வி என்னவென்றால் உண்மையில் நாம் குறிப்பாக விரும்பி சேர்க்காதவரை பல மென்பொருள்கள் யேட்ஸ் திருத்தத்தை செய்யாது மற்றும் உண்மையில் யேட்ஸ் திருத்தத்தை நாம் சேர்க்க வேண்டும் குறிப்பாக தரவு தொகுப்பு 2 2 போன்று மிகச் சிறியதாக இருந்தால் இது ஒரு 2 2 வகை நேர்வு பட்டியல் எதிர்பார்க்கப்பட்டவை வெளியே பெறப்பட்டவை இறந்தவை உயிருடன் உள்ளவை உண்மையில் நீங்கள் அந்த புள்ளியை கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது மற்றொரு வினாவினைப் பார்ப்போம் இது ஒரு குறிப்பிட்ட மாதிரியான 2 2 நேர்வு பட்டியல் போன்ற ஒரு நிலைமை தூக்கத்தைத் தூண்டும் மருந்து குறித்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது மேலும் அது மருந்துப்போலியுடன் ஒப்பிடப்பட்டது மருந்து தூக்கத்தைத் தூண்டுகிறதா என்று கண்டறிய சோதனை செய்யப்பட்டது எனவே மருந்துப்போலி மருந்து மருந்துப்போலியை உட்கொண்டவர்களில் 8 பேர் சீக்கிரம் தூங்குவதாகவும் 65 பேர் எந்த மாற்றமும் இல்லை என்றும் கூறினர் மருந்தை உட்கொண்டவர்களில் 30 பேர் சீக்கிரம் தூங்குவதாகக் கூறினர் மருந்தை உட்கொண்டவர்களில் 42 பேர் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறியுள்ளனர் எனவே நமக்கு இந்த வகை நிலைமை உள்ளது இது வெவ்வேறு குழுக்களைச் சேர்ந்த மக்களிடம் சோதிக்கப்பட்டது ஏனெனில் எண்கள் கூட்டப்படவில்லை என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் பரவலில் எண்கள் கூட்டப்படவில்லையென்றாலும் பரவாயில்லை அதாவது 2 தொகுப்பு மாதிரிகளில் சோதனை செய்யப்பட்டுள்ளது மற்றும் 73 பேருக்கு மருந்துப்போலி வழங்கப்பட்டது 72 பேருக்கு மருந்து வழங்கப்பட்டது சரிதானே எண்கள் கூட்டப்படாவிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்பவும் நாம் சோதனையைச் செய்ய முடியும் இந்த வினாவில் மருந்துப்போலி உட்கொண்டவர்களில் 8 பேருக்கு ஆரம்பநிலை தூக்கம் இருந்தது ஆனால் மருந்துப்போலி உட்கொண்ட 65 பேரில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர்கள் கூறினர் மேலும் மருந்து உட்கொண்ட 72 பேரில் 30 பேர் தாங்கள் ஆரம்பத்தில் தூங்கியதாகக் கூறினர் அந்த 72 குழுவில் இருந்த மருந்து உட்கொண்ட 42 பேர் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறினர் எதிர்பார்க்கப்பட்டவை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது பெறப்பட்டவை பற்றி மட்டுமே நமக்குத் தெரியும் எனவே இதை எவ்வாறு கணக்கிடுவது இது மிகவும் எளிது எனவே இதற்காக நாம் என்ன செய்கிறோம் எனில் 73 ÷ 145 38 ஆகும் எனவே நாம் இங்கே அதே விகிதத்தை செய்கிறோம் 73 ÷ 145 அதுவே மருந்துப்போலி மற்றும் மருந்து என்கிற மொத்தத்திலிருந்து மருந்துப்போலி மட்டும் உட்கொண்ட மக்களின் விகிதம் அதில் 38 பேர் ஆரம்பநிலை தூக்கம் என்று கூறினர் எனவே 73 145 38 அதாவது எதிர்பார்க்கப்பட்டவை - மருந்துப்போலி உட்கொண்டு ஆரம்பநிலை தூக்கம் என்பது 19 13 என வரும் நீங்கள் மருந்திற்கான ஆரம்பகால தூக்கத்தைப் பெற விரும்பினால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 72 ÷ 145 38 இது உங்களுக்கு 18 87 ஐ வழங்குகிறது இது ஆரம்பகால தூக்கம் மருந்துக்கு எதிர்பார்க்கப்பட்டவை இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 73 ÷145 107 73 ÷145 என்பது மருந்துப்போலி உட்கொண்ட 145 பேரின் மற்றும் 107 என்பது எந்த மாற்றமும் சொல்லாத மக்களின் தொகுப்பாகும் எனவே எதிர்பார்க்கப்பட்டவை 73 145 107 ஆக இருக்க வேண்டும் மற்றும் இந்த 72 145 107 க்கு அது 53 13 என வருகிறது எனவே நம்மிடம் 4 பெறப்பட்டவை உள்ளன மற்றும் 4 எதிர்பார்க்கப்பட்டவையை கணக்கிட்டுள்ளோம் இதுவே 2 க்கு 2 நேர்வு பட்டியல் நாம் அதை மீண்டும் அட்டவணை வடிவத்தில் வைப்போம் எனவே முந்தைய அட்டவணையிலிருந்து மற்றும் பின்னர் நாம் இங்கே கணக்கிட்டது சரிதானே இப்போது எதிர்பார்க்கப்பட்டவை கழித்தல் பெறப்பட்டவை நாம் இங்கே என்ன செய்கிறோம் 1 2 3 4 என இருக்கின்றன எனவே அவைபோன்று 4 தரவுகள் ஒவ்வொன்றிற்கும் எதிர்பார்க்கப்பட்டவை இப்போது நாம் ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் எனவே 0 5 ஐக் கழியுங்கள் ஏனெனில் நான் முழுமை மதிப்பை எடுத்துக்கொண்டு 0 5 ஐக் கழிப்பதை நீங்கள் காணலாம் கழித்தல் 0 பின்னர் நான் அதை வர்க்கமெடுக்கிறேன் இது 113 க்கு வருகிறது இவையனைத்தும் பின்னர் எதிர்பார்க்கப்பட்டவையால் வகுக்கப்படுகின்றன எனவே ஒவ்வொன்றிற்கும் நான் வகுத்து பின்னர் நான் கூட்டுகின்றேன் எனக்கு 16 12 கிடைக்கிறது 12 தான் எனக்குக் கிடைக்கிறது மற்றும் மருந்துப்போலிக்கான எனது கட்டின்மை கூறுகள் என்ன எனவே இரண்டு வகைகள் அதாவது எனக்கு 1 கட்டின்மை கூறுகள் உள்ளது ஆரம்பநிலை தூக்கம் எந்த மாற்றமும் இல்லை மீண்டும் கட்டின்மை கூறுகள் 1 ஆகும் எனவே 1 1 என்பது 1 எனவே இங்கே கட்டின்மை கூறுகள் 1 மற்றும் 95 க்கு நான் அதை 3 84 ஆக பெறுவேன் புள்ளிவிவர ஆனது அட்டவணை ஐ விட மிகப்பெரியது எனவே நான் என்ன சொல்ல முடியும் என்றால் என்னால் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியும் எனவே இன்மை கருதுகோள் என்பது மருந்து மற்றும் மருந்துப்போலிக்கு இடையே எந்த வித்தியாசமும் இல்லை ஆனால் நான் இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறேன் எனவே மருந்து ஆரம்பநிலை தூக்கத்தைத் தூண்டுகிறது என நான் சொல்ல முடியும் நாம் இந்த வினாவினை நிச்சயமாக உங்களது எக்செல் பயன்படுத்தி செய்ய முடியும் உங்கள் கிராப்பேட்டைப் பயன்படுத்தி கூட நீங்கள் எக்செல்லுக்குச் சென்றால் ஆக நாம் என்ன செய்வது இந்த 4 தரவு தொகுப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம் எனவே நான் 19 13 53 86 18 86 53 13 என்று கூறுவேன் பின்னர் நான் மேலே செல்கிறேன் பெறப்பட்டவை என்பது 8 65 30 42 மன்னிக்கவும் 86 எனவே 19 53 86 18 1 8 65 30 எனவே நான் சோதனை என்று சொல்ல முடியும் உண்மையில் அது பெறப்பட்டவை எதிராக எதிர்பார்க்கப்பட்டவை பெறப்பட்டவை என்பது இது எதிர்பார்க்கப்பட்டவை என்பது இது நான் மிகச் சிறிய p மதிப்பைப் பெறுகிறேன் எனவே இன்மை கருதுகோளை நான் நிராகரிக்கிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட வினாவில் இது பெறப்பட்டவை இது எதிர்பார்க்கப்பட்டவை எனவே இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் கிராப்பேட் மென்பொருளாலும் நாம் இதைச் செய்ய முடியும் நம்மிடம் இங்கே உள்ளது எனவே தொடரவும் எனவே புள்ளிவிவர பரவல் விளக்கத்தை நாம் செய்ய முடியும் இங்கே வருகிறது தொடர்ச்சியான மதிப்பீட்டின் மூலம் நாம் அதை செய்ய முடியும் எனவே இங்கே நம்மிடம் உள்ளது இது நிகழ்தகவு 0 05 ஐத் தருகிறது கட்டின்மை கூறுகள் 1 எனவே ஐக் கணக்கிடுங்கள் இது உங்களுக்கு 3 84 15ஐத் தருகிறது எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கே அட்டவணையைப் பார்த்தால் அது 3 84 ஆக வெளிவருகிறது எனவே 16 12 என்பதுதான் நீங்கள் சோதனை புள்ளிவிவரமாக கணக்கிட்டது அதனால் இந்த குறிப்பிட்ட வினாவில் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் CHITEST எனப்படும் எக்செல் கட்டளையைப் பயன்படுத்தி நாம் செய்யமுடியும் அல்லது நாம் கிராப்பேட் பயன்படுத்தி நிகழ்தகவைக் கணக்கிடமுடியும் அல்லது F மதிப்பைக் கணக்கிட அதைப் பயன்படுத்த முடியும் ஆனால் கைமுறையாக இதைச் செய்வது எளிது எளிய எக்செல்லை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் இதை மிக எளிமையாக செய்யலாம் மற்றும் இங்கே நாம் யேட்ஸ் திருத்தம் எனப்படும் ஒன்றை பயன்படுத்துகிறோம் என்பதையும் தயவுசெய்து கவனிக்கவும் நீங்கள் யேட்ஸ் திருத்தத்தைப் பயன்படுத்தும்போது 0 5 ஆக குறைகிறது சில மென்பொருள்கள் யேட்ஸ் திருத்தத்தைக் கருத்தில் கொள்ளாது அதனால் நீங்கள் சற்று வித்தியாசமான பதில்களைப் பெறலாம் நாம் யேட்ஸ் திருத்தம் செய்யும்போது நீங்கள் முழுமையான மதிப்பை எடுத்து 0 5 ஐக் கழிக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இங்கு 11 13 நாம் இன்னும் 0 5 ஐக் கழித்தோம் அதை முழுமையாக்கி பின்னர் கழித்தோம் நீங்கள் 0 5 கழித்தலைச் செய்யும்போது முடிவு 0 க்குக் கீழே சென்றால் அதை 0 ஆக எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே அதை நினைவில் கொள்ளுங்கள் இதைச் செய்வது மிகவும் எளிது மேலும் சோதனை புள்ளிவிவரத்தை நீங்கள் கணக்கிடும்போது அது இதன் சுருக்கமாகும் நீங்கள் அதை அட்டவணையுடன் ஒப்பிடுகிறீர்கள் பின்னர் அட்டவணை மதிப்பு சோதனை புள்ளிவிவரத்தை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளதா என்பதை நீங்கள் காணலாம் அட்டவணை மதிப்பு அதிகமாக இருந்தால் இன்மை கருதுகோளை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை அட்டவணை மதிப்பு குறைவாக இருந்தால் இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் இந்த வினாவில்நீங்கள் பார்ப்பதுபோல் அட்டவணை மதிப்பு சோதனை புள்ளிவிவரத்தை விட குறைவாக இருகிறது எனவே வெளிப்படையாக இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் அதாவது மருந்து மற்றும் மருந்துப்போலி ஒரே மாதிரியானவை என்பதாகும் அதுவே உங்கள் இன்மை கருதுகோள் மாற்று கருதுகோளானது மருந்து ஆரம்பநிலை தூக்கத்தைத் தூண்டுகிறது என்பதாகும் எனவே மாற்று கருதுகோளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எக்செல் பயன்படுத்தி இந்த கணக்கீட்டை எவ்வாறு செய்வது என்பதையும் நான் உங்களுக்குக் காண்பித்தேன் எனவே எக்செல் இல் இதைச் செய்வது உங்களுக்கு மிகவும் கடினம் அல்ல CHITEST என்பதுதான் கட்டளை எனவே அடுத்த வகுப்பிலும் இந்த பரவலைத் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் கை வர்க்க சோதனை சராசரி மாறுபாட்டு அளவை மாறிகள் ஒருமுனை 95 one sided 95 இருமுனை 95 two sided 95 க்ராப்பேட் ஈருறுப்பு பரவல் சோதனை புள்ளிவிவரம்